சரி நாம் இதுவரை என்ன பார்த்துள்ளோம் என்பதை PML கோட்பாட்டின் சுருக்கத்தில் பார்க்க போகின்றோம் எங்கள் முடிவு என்னவென்றால் கோஆர்டினேட் ஸ்ட்ரெட்ச்சிங் பேராமீட்டர் யை மாற்றுவதன் மூலம் நான் ஒரு லாசி மீடியதில் 0 ரெபிலேக்ஷனை பெற முடியும் என்பதாகும் இந்த இடத்தில் நான் ஒரு விஷயத்தை சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன் இந்த டெரிவேஷனில் e jt ன் ஒரு டைம் கன்வென்க்ஷன் யை நாங்கள் அறிமுகம் செய்கிறோம் எனவே எங்கள் டைம் கன்வென்க்ஷன் e jt ஆக இருந்தது இது எங்கள் s யை pjq வடிவத்தில் தேர்ந்தெடுக்க வழிவகுத்தது ஏனெனில் இது e jtஆகும் எனவே ஒரு ஸ்பேஸ் டெர்ம்க்கு jkx உள்ளது போல இப்போது நான் எனது எதிர்மாறான டைம் கன்வென்க்ஷன் ejt ஆக இருந்தால் பிறகு என் s கள் p jq ஆக இருக்கும் எனவே இவை நீங்கள் மனதில் கொள்ள வேண்டிய மிக எளிய செயல்படுத்துதல் ஆகும் நீங்கள் பார்த்திருக்கலாம் சிக்கல்கள் ஏதும் இல்லையெனில் உங்கள் குறியீட்டில் எதுவும் சரியாக இயங்காது எனவே நாங்கள் விவாதித்த PML மற்றும் அதை நான் எவ்வாறு செயல்படுத்துவேன் என்பதில் இருந்து அது சுயாதீனமாக உள்ளது எனவே இறுதியாக நான் உண்மையில் எனது பாணியில் இந்த கோட்பாடு அனைத்தையும் முடித்திருப்பது எப்படி என்றால் அதை எவ்வாறு செயல்படுத்துவது என்பதுதான் எனவே அடுத்ததை பற்றி நாம் என்ன பேசப் போகிறோம் எனவே PML யை FDTD ஆக செயல்படுத்துவது என்பது மிகவும் எளிமையானது என்பதெல்லாம் நம்மைப் பொறுத்தது தான் மற்றும் மேக்ஸ்வெல்லின் சமன்பாட்டை சற்று வித்தியாசமாகப் பார்ப்பது போன்றது ஆகும் ஏன் அந்த கோஓர்டினேட் ஸ்ட்ரெட்சிங் ஏனெனில் இந்த அளவுரு மேக்ஸ்வெல்லின் சமன்பாட்டை நாம் பார்க்கும் கோணத்தின் மூலமே தோற்றுவித்தது எனவே மீண்டும் ஒரு எளிய முறையில் இதை திரும்பப் பார்ப்பது எங்களுக்கு உதவியாக இருக்கும் எனவே சிறிய தந்திரம் ஒன்று செய்வோம் எனவே எங்கள் வழக்கமான மேக்ஸ்வெல்லின் சமன்பாடுகளை மீண்டும் பயனுள்ள வகையில் எழுத முயற்சிக்கலாம் எனவே எடுத்துக்காட்டாக H ன் கர்ல் போல எனவே எல்லா சொற்களிலும் இருக்கப் போகிற x கூறு முதல் டேர்ம் ஆகும் பின்னர் எனக்கு ஒரு y கூறு இருக்கும் ∂Hx∂z ∂Hz∂x வடிவத்தில் பின்னர் அது ஒரு z கூறாக மற்றும் ஒரு ∂Hy∂x ∂Hx∂y வடிவத்தில் இருக்க வேண்டும் இது ஒரு வழக்கமாக கர்ளை நாம் எழுதுவதை போன்றதாகும் இப்போது எங்கள் மேக்ஸ்வெல்லின் சமன்பாடுகளை நாங்கள் மறுவரையறை செய்தபோது உங்களுக்கு நினைவில் இருக்கும் என்று நினைக்கிறேன் இவை கோஓர்டினேட் ஸ்ட்ரெட்சிங் பேராமீட்டர் மூலம் கிடைத்தன அப்போது உடன் இருந்தைவைகள் x y z ஆகும் நான் மறுவரையறை செய்யும்போது வேறு ஏதாவது ∇e அல்லது ∇h போன்றவைகள் உடன் இருந்ததா அவற்றை நான் எவ்வாறு மறுவரையறை செய்தேன் மாணவர் ஆமாம் ஆனால் எந்த டெர்முடன் அது வந்தது பார்ஷியல் டெரிவேட்டிவ்ஸ் டேர்ம் உடனோ யுனிட் வெக்டருடனோ வந்தது அல்ல எனவே எடுத்துக்காட்டாக நான் இங்கிருந்து அதற்காக என்ன செய்ய முடியும் என்பது பொதுவான பகுதியைப் பிரித்தெடுக்கும் டெரிவேஷன் டெர்ம்கள் அவை எனவே அதைப் பார்க்க வேறு ஒரு விஷயத்தைப் இங்கே பார்ப்போம் எனவே நான் இப்படி கேட்கிறேன் என்று வைத்துக்கொள்வோம் x×H என்பது என்ன அதாவது x×H இருக்கும் இங்கிருந்து நான் என்ன பெற முடியும் ஒரே ஒரு z மற்றும் y மட்டுமே உள்ளது எனவே z என்பது Hyஆக இருக்கப்போகிறது மற்றும் y என்பதன் மூலம் Hz யை நான் பெற போகிறேன் மேலே உள்ள வெளிப்பாட்டில் எங்காவது இது போன்ற ஒரு வார்த்தையை நீங்கள் அதிகரிக்க செய்கிறீர்களா இது போன்று எங்காவது தோன்றுகிறதா நான் என்ன சொல்கிறேன் என்றால் ஆம் தான் எனவே இவர்களுக்கு பொதுவானது என்னவாக இருக்கும் எனவே அங்கு என்ன பொதுவான பார்ஷியல் டெரிவேட்டிவ் x க்கு தொடர்பில் இருக்கும் மாணவர்x ∂∂x என்பது இங்கே எல்லா இடங்களிலும் தோன்றும் எனவே இதை நான் மீண்டும் எழுத முயற்சிக்கும் போது அதனால் இப்போது ∇×H யை என்னால் மீண்டும் எழுத முடிகின்றது ∇×H ∂∂x x×H ∂∂y y×H ∂∂z z×H தோராயங்கள் எதுவும் இல்லை இதை மீண்டும் எழுதுகிறோம் எனவே இங்கே அது யுனிட் வெக்டர் அடிப்படையில் எழுதப்பட்டுள்ளது இப்போது நான் மீண்டும் அதை எழுதுகிறேன் எனவே இது ஒரு யுனிட் வெக்டர் ஆகும் மற்றும் இது என்னிடம் x y z வடிவத்தில் உள்ளது மேலும் இது ஒரு தொகுத்த பார்ஷியல் டெரிவேட்டிவ்ஸ் ஆகும் எனவே நான் ஏன் இதை செய்கிறேன் ஏனென்றால் இப்போது இது எனது கோஓர்டினேட் ஸ்ட்ரெட்சிங் ன் எளிதான விளக்கத்தை தருகிறது கோஓர்டினேட் ஸ்ட்ரெட்சிங்ன் விருப்பத்தை ∂∂x ஆல் பெருக்கவும் ஒரு 1Hx ஆகவோ அல்லது 1Ex ஆகவோ இருக்கும் எனவே இப்போது இங்கு அதைப் பார்க்க அனுமதிக்கின்றது எனவே அதை இங்கே ஒப்பிட்டுப் பார்ப்போம் எடுத்துக்காட்டாக FDTD இல் PML யை செயல்படுத்துவதை நீங்கள் ஏற்கனவே அறிந்த ஒன்று தான் நாங்கள் அதை இங்கே பயன்படுத்துவோம் அது லாசி மீடியம்மை எவ்வாறு கையாள்வது என்பதை நமக்கு தெளிவாக்கும் எனவே இந்த சமன்பாடு 1 ஐ இங்கே வைப்போம் என்று கூறும் போதே அது இங்கே நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கும் லாசி மீடியத்தின் அடுத்த தோற்றத்தை ஒப்பிடுவதைப் பற்றி பார்ப்போம் நாங்கள் எதையாவது பயன்படுத்துவோம் அது மிகவும் எளிமையானதாக இருக்கும் ஆம் அது ஓம் சட்டம் ohm's law ஆகும் முன்பு நாங்கள் ஏற்கனவே செய்த ஓம் சட்டத்தைப் இங்கே பயன்படுத்துவோம் மாணவர் J எனவே JE அங்கு என்னிடம் என்ன இருந்தது அதனால்∇×HJ∂D∂t இதுவும் முன்பே எங்களுக்குத் தெரியும் இதை நான் மீண்டும் இப்படி எழுதினேன் ∇×HJ∂D∂t E j0rE இதை நான் ஒரு காம்ப்ளெக்ஸ் பெர்மிட்டிவிட்டியின் அடிப்படையில் எழுத முடியும் எனவே இதை நான் இப்படி எழுத முடியும் ∇×H j0r j0E எனவே நாம் ஏற்கனவே இந்த யை பற்றி பார்த்திருக்கிறோம் PML ன் விளக்கத்தை நாங்கள் ஏற்கனவே கொடுத்துள்ளதால் அது ஏன் அவ்வாறு இருக்கின்றது என்று நீங்கள் சற்று யூகித்திருக்கலாம் இதை லாசி மீடியத்திற்காக மீண்டும் ஒரு முறை மறுபரிசீலனை செய்யுங்கள் கோஓர்டினேட் ஸ்ட்ரெட்சிங் என்பது ஒரு ஐசோட்ரோபிக் மீடியம் போன்றது எனவே நாம் ஏற்கனவே அறிந்திருக்கிறோம் நாம் இங்கே எதையாவது பயன்படுத்தி ∇×H மேக்ஸ்வெல்லின் சமன்பாடுகள் சமமாக இருக்கும் படி செய்யவேண்டும் எனவே என்னிடம் இருக்கும் இந்த உறவின் மூலம் நான் இப்போது இந்த சமன்பாடு 1 ஐப் பயன்படுத்தி இதை இப்படி எழுதி இருக்கின்றேன் எனவே மின்சாரத் துறையுடன் வரும் இந்த டெர்ம்ஸ் அனைத்தும் ஸ்கேலார்ஸ் ஆகும் எனவே இந்த வெக்டர் இங்கே இந்த 3 டெர்ம்ஸ் ஒவ்வொன்றும் ஒரு வெக்டர் என்பதை ஒப்புக்கொள்வீர்களா திசை தெளிவாக இல்லை அதாவது அது H இருக்கும் இடத்தைப் பொறுத்தது எனவே இந்த முழு விஷயத்தையும் என்னால் மீண்டும் எழுத முடியும் இது போன்ற 3 வெக்டர்களின் அடிப்படையில் இதை நான் எழுத முடியும் EsxEsyEsz எனவே நான் என்ன சொல்கிறேன் என்றால் சமன்பாடு 1 க்கு 3 வெக்டர்கள் உள்ளன ஆமாம் 3 வெக்டர்கள் உள்ளன இந்த விதிமுறைகள் ஒவ்வொன்றும் டெர்ம்ஸ் 1 2 3 ஆகும் இந்த 3 ம் ஒரு 1 வெக்டர் மற்றும் ∇×H இறுதியாக மேக்ஸ்வெல்லின் சமன்பாடுகளால் சமமாக இருக்கும் இந்த டெர்மிற்கு மின்சார துறையில் 3 வெக்டர்கள் உள்ளன எனவே நான் இந்த 3 வெக்டர்களையும் மீண்டும் வரையறுக்கிறேன் அதனால் எடுத்துக்காட்டாக வரையறை என்ன இது நான் அறிமுகப்படுத்திய புதிய வரையறை இது Esx1 j0∂∂x x×H க்கு சமமாக இருக்கும் இந்த புதிய வரையறையின் மூலம் அதனால் இது எனது வரையறை என்று சொல்ல முடியும் நான் அதை செய்யலாமா எனவே நான் மின்சாரத் துறையை 3 வெக்டர்கள் EsxEsyEsz ஆக டீகம்போஸ் செய்து விட்டேன் என்று வரையறுத்துள்ளேன் மாணவர் எனவே நல்ல பாயிண்ட் ஒன்று உள்ளது எனவே இந்த வெக்டர்கள் EsxEsyEsz என்பது x y z உடன் இல்லை 3 தன்னிச்சையான திசைகளில் உள்ளன அந்த 3 தன்னிச்சையான திசைகள் யாவை அவை யுனிட் வெக்டர்கள் x×H ஆல் வழங்கப்படுகின்றன இது எந்த 3 ஆர்த்தோகனல் திசைகளாலும் சிதைக்க பட முடியும் எனவே x y z இவை 3 ம் தன்னிச்சையாக வரையறுக்கப்பட்ட திசைகள் x×H y×H z×H உடன் இல்லை எனவே மேக்ஸ்வெல்லின் சமன்பாட்டை மறுபரிசீலனை செய்வதைத் தவிர இதுவரை நான் புதிதாக எதுவும் செய்யவில்லை சமன்பாடுகள் மற்றும் லாசி மீடியம்கள் PML பற்றி எதுவும் குறிப்பிடப்படவில்லை எனவே இப்போது அடுத்தது PML யை எவ்வாறு செயல்படுத்துவது என்பதைப் பார்ப்போம் எனவே என்ன நடக்கும் என்று எதிர்பார்க்க முடிகிறதா